அனைவருக்கும் வணக்கம் ஆப்டிகல் கம்யூனிகேஷன்ஸ் MOOC பாடத்தின் இந்த முதல் தொகுதிக்கு வருக இந்த தொகுதியில் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகளின் சுருக்கமான கண்ணோட்டத்தை உங்களுக்கு தருகிறேன் யோசனை மிகவும் இல்லை நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு தலைப்புகளை புரிந்து கொள்ளாவிட்டால் அல்லது உங்களுக்கு இங்குள்ள தலைப்புகளில் அதிகம் புரியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் முழு பாடமும் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை விரிவுபடுத்துவதாகும் இன்று நாம் விவாதிக்கும் அனைத்து தலைப்புகளையும் மிக சுருக்கமாக மறுபரிசீலனை செய்வோம் ஆப்டிகல் கம்யூனிகேஷன்ஸ் என்றால் என்ன என்பதை உங்களுக்குச் சொல்வதே இந்த கண்ணோட்டம் செய்யக்கூடிய திறன் மற்றும் இந்த செயல்பாட்டை அது எவ்வாறு செய்கிறது என்பது நமக்கு மிகவும் பிரபலமானது நாங்கள் இங்கு பாடநெறி திட்டம் பரிந்துரைக்கப்பட்ட உரை புத்தகம் மற்றும் குறிப்புகள் பற்றியும் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகளின் கண்ணோட்டத்தை கருத்தில் கொண்டு விவாதிக்கிறோம்எனது பெயர் பிரதீப் குமார் கே மற்றும் நான் IIT கான்பூரின் மின் பொறியியல் துறையைச் சேர்ந்தவர் எனது மின்னஞ்சல் ஐடி இங்கே திரை கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பாடநெறி தொடங்கியவுடன் என்னை தொடர்பு கொண்டு தயங்காமல் உங்களிடம் இருக்கும் கேள்விகளைப் பற்றி பேசலாம் ஆகவே இங்கே உள்ள அவுட்லைன் என்னவென்றால் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகளுக்கான தேவையை நாம் முதலில் ஊக்குவிப்போம் பின்னர் ஆப்டிகல் தகவல்தொடர்பு இணைப்பு சுட்டிக்காட்டும் கருத்துகளைப் பற்றி காண்போம் பண்பேற்றம் மற்றும் பரிமாற்றம் பற்றி நான் குறிப்பாகப் பேசுவேன் பெறுநர்களைப் பற்றி உங்களுக்கு கூறுகிறேன் இறுதியாக ஆப்டிகல் ஃபைபர்களைப் பற்றி விவாதிப்பேன் ஆப்டிகல் ஃபைபர் என்றால் என்ன என்பதை நன்கு தெரிந்துகொள்வதே இங்குள்ள யோசனையாகும் தகவல்தொடர்புகள் மற்றும் அது தற்போது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்பு அமைப்பில் உள்ள முக்கிய கூறுகள் யாவை என்பதை அறிவோம் இப்போது நாம் ஆப்டிகல் ஃபைபர் தகவல் தொடர்புகளை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு காட்ட விரும்புகிறேன் இந்த ஸ்லைடு சிஸ்கோ உலகளாவிய ஐபி போக்குவரத்து முன்னறிவிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது இது சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது மற்றும் அதை இங்கே வாசிப்பது சுவாரசியமாக இருக்கும் தரவு போக்குவரத்து அல்லது உலகளாவிய ஐபி போக்குவரத்து மாதத்திற்கு 60 எக்சாபைட்exabytes month மதிப்பிலிருந்து 170 அல்லது 168 எக்சாபைட்டுகள் மாதம் எனும் திட்டமிடப்பட்ட அளவிற்கு 2019 ஆம் ஆண்டிற்குள் அதிகரித்து விடும் நாம் ஏற்கனவே 2016 ஆம் ஆண்டில் இருக்கிறோம் உலகளாவிய ஐபி போக்குவரத்து ஏற்கனவே 100 எக்சாபைட்டுகள் மாதம் என்று உள்ளது உலகளாவிய போக்குவரத்தை உலகளவில் பார்த்தால் இப்போது இது ஒரு ஐபி போக்குவரத்து மட்டுமேதரவு விகிதங்கள் 2019 ஆம் ஆண்டளவில் 2 ஜெட்டாபைட்டுமாதம் எனும் அளவில் தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் 3 ஆண்டுகளில் 2 மாதத்திற்கு 2 ஜெட்டாபைட்டுகளுக்கு மேல் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எண்ணை ஜெட்டாபைட் சூழலில் வைக்க 1 ஜீட்டாபைட் ஒரு டிரில்லியன் திரைப்படங்களை சேமிக்க அனுமதிக்கிறது ஒவ்வொரு திரைப்படமும் 1 ஜிகாபைட் என்று கருதப்படுகிறது அதாவது எச்டி அல்லாத வடிவம் பெரும்பாலான திரைப்படங்கள் 1 ஜிகாபைட் அளவுடன் கிடைக்கின்றன மேலும் நீங்கள் இதில் ஒரு டிரில்லியன் திரைப்படங்களை சேமிக்க முடியும் உலகின் வெவ்வேறு திரைப்படத் தொழில்கள் அனைத்திலும் உள்ள முழு திரைப்படங்களையும் இணைத்தாலும் இதன் எண்ணிக்கைக்கு அதிகமாக இருக்காது ஆகவே 2019 ஆம் ஆண்டளவில் முழு உலகிற்கும் இது எதிர்பார்க்கப்படும் தரவு போக்குவரத்து என்று நீங்கள் பார்த்துள்ளீர்கள் இந்த தரவு போக்குவரத்தால் உலகம் அதிவேக தரவு நெட்வொர்க் உடன் இணைக்கப்பட வேண்டும் இந்த ஐபி ட்ராஃபிக்கை எந்தெந்த பயன்பாடுகள் இயக்குகின்றன என்பதை நீங்கள் உற்று நோக்கினால்இணைய வீடியோ முக்கியமான ஒன்று என்பதை அறிவீர்கள் நீங்கள் பாராட்ட வேண்டிய ஒன்று இந்த இணைய வீடியோ மூலம் நீங்கள் தற்போது பார்க்கும் விரிவுரை இணைய வீடியோ வகைக்கு வருகிறது முழு போக்குவரத்தில் சுமார் 40 அல்லது 45 இணைய வீடியோவின் பங்கு இருப்பதை அறியலாம் ஆனால் 2019 ஆண்டுக்குள் இந்த எண்ணிக்கை 64 வரை இணைய வீடியோ மாறும் என்று எதிர்பார்க்கிறோம்ஆனால் அது ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்துகிறது அதிக பயன்பாட்டின் மூலம் ஆண்டுகள் செல்லும்போது அது இன்னும் ஆதிக்கம் செலுத்தும் ஐபி வீடியோ தேவைக்கேற்ப நிறைய தரவு உபயோகப்படுத்தப்படும் பின்னர் உங்களுக்குத் தெரிந்த வலைத் தரவு மற்றும் கோப்பு பகிர்வு வசதிகள் மூலம் உங்கள் நண்பர்களுக்கு கோப்புகளைப் பகிரலாம் சில ஆவணங்களையும் நீங்கள் பகிரலாம் இது உண்மையில் அதிக முன்னேற்றத்தைக் காணவில்லைஏனெனில் இந்த பயன்பாடுகள் அனைத்தும் ஏராளமான தரவைப் பயன்படுத்துகிறது மேலும் இந்த பயன்பாடுகள் தாமதத்திற்கு அதிக உணர்திறன் உடையது அதாவது வீடியோவின் ஒரு சட்டகம் இப்போது வரும்அடுத்த வீடியோவின் வீடியோ 1 அல்லது 2 விநாடிகள் கழித்து வருகிறது அந்த வகையான தாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே ஒரு முறை ஸ்டிரீமிங் தொடங்கினால் முழு வீடியோவும் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது உங்களுக்கு ஸ்ட்ரீம் செய்யப்பட வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக இந்த வீடியோ போக்குவரத்து எப்போதும் அப்ஸ்ட்ரீமில் இல்லை அதாவது இந்த வீடியோ போக்குவரத்து எப்போதும் நுகரப்படும் நுகர்வோர் வீடியோக்களை வெளியிடுவதை விட இணைப்பைக் குறைப்பதை மறுமுனையில் இருந்து நீங்கள் அறிவீர்கள் இருப்பினும் இதுபோன்ற சில புதிய பயன்பாடுகளான வீடியோ அழைப்பு மற்றும் பியர் டு பியர் சேவைகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சேவைகளைப் பார்க்க நெட்வொர்க்கில் சுமை சமச்சீராக இருக்கும் வகையில் அவை மாற்றப்பட்டு நுகர்வோர் மற்றும் தரவு மையங்களுக்கு இடையில் சமமாக விநியோகிக்கப்படுமாறு செய்யப்படுகிறது நீங்கள் சூழலைப் பார்த்தால்இந்தியாவில் இணையம் வேகமாக விரிவடைந்து வரும் வளங்களில் ஒன்றாகும் அது ஏன் என்று தெளிவாகத் தெரிகிறது ஏனென்றால் இப்போது அதிகமானவர்கள் இணையம் மூலம் தனிப்பட்ட முறையில் அல்லது இந்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் பொதுத்துறை நெட்வொர்க்குகள் மூலம் இணைக்கப்படுகிறார்கள் இந்த இணைய போக்குவரத்து இன்னும் அதிகமாக தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஆன்லைன் படிப்பு போன்ற அரசாங்கத்தின் புதிய முயற்சிகளால் மீண்டும் தேவை வேகமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக நுகர்வோர் தரவு போக்குவரத்து மூலம் இந்தியாவில் இணைய போக்குவரத்தின் தேவை அதிகரிக்கிறது மேலும் இந்தியா இணைய போக்குவரத்தின் அடிப்படையில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக உள்ளது நாங்கள் உண்மையில் சொல்லும்போது இந்தியாவில் ஐபி போக்குவரத்து தேவை 2017 ஆம் ஆண்டிற்குள் 2 எக்சாபைட்ஸ் மாதம் என்று இருக்கும் என சிஸ்கோ நெட்வொர்க்குகள் எதிர்பார்க்கிறது சரிநாம் இப்போது நிறைய தரவு தொடர்புகொள்வதைப் பார்க்கிறோம் உண்மையில் அது என்ன செய்கிறது இது போன்ற உயர் தரவு விகிதங்களில் மற்றும் மிகக் குறைந்த தாமதத்துடன் தொடர்புகொள்வதற்கு என்ன உள்கட்டமைப்பு தேவை அதாவது பிணையம் அல்லது உள்கட்டமைப்பு இந்த தரவை மாற்ற மற்றும் இந்த செயல்பாடுகளைச் செய்ய போதுமானதாக இருக்க வேண்டும் இது எந்த தாமதத்தையும் அழைக்கக்கூடாது தகவல்தொடர்பில் இரண்டு பண்புகள் மிகவும் இயல்பாக வரும் அதில் ஒன்று தொலைதூர தகவல்தொடர்பு நாம் ஏன் தொலைதூர தகவல்தொடர்புகளைப் பார்க்கிறோம் உங்கள் தரவு மையம் united states ல் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்தியாவில் அமர்ந்து சில தரவை அணுகலாம் அதாவது நீங்கள் இரண்டு வெவ்வேறு கண்டங்களில் இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு உள்கட்டமைப்பு தகவல் தொடர்பு வழியாக இணைக்கப்பட்டுள்ளீர்கள் நிச்சயமாக அதில் இரண்டு பயனர்கள் மட்டுமல்ல இணையம் வழியாக இணைக்கப்பட்ட மில்லியன் கணக்கான மற்றும் பில்லியன் பயனர்கள் இணைந்து இருப்பார்கள் எனவே இந்த இணையம்நம்மை கண்டங்களை தாண்டி இணைக்கிறது நீண்ட தூர தகவல்தொடர்பு பெற தகவல்தொடர்பு சேனலும் மிகக் குறைந்த இழப்பு உள்ளதாக இருக்க வேண்டும் தகவல்தொடர்பு சேனலுக்கு அதிக இழப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் நீங்கள் குறிப்பிட்ட வடிவத்தில் கடத்தும் தரவு இலக்கை அடைவதற்கு முன்பு இழக்கப்படும் மேலும் ஒரு புள்ளியில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரமுள்ள மற்றொரு புள்ளிக்கு தரவு பரிமாற்றம் செய்ய இந்த நீண்ட தூர தகவல்தொடர்பு பயன்படுத்தும் போது சேனலுக்கு குறைந்த இழப்பு இருக்க வேண்டும் எனக்கு யாரோ ஒருவர் பரிந்துரைத்த ஒரு சுவாரஸ்யமான யோசனை இருந்ததுஏன் நீங்கள் தகவல் தொடர்பு சேனலை பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால்அனைத்து தரவுகளையும் டிவிடிகளில் வைத்து அவற்றை இலக்குக்கு அனுப்பவும் சரி அதை செய்ய முடியும் தரவு விகிதம் நிச்சயமாக மிக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டிரக் தெரியும் அதில் எவ்வளவு டிவிடிக்களை வைக்க முடியும் என்று தெரியும் மேலும் ஒவ்வொரு டிவிடியிலும் உள்ள தரவு 4 அல்லது 5 ஜிபி வரை இருக்கும்முழு தரவும் உடனடி நேரத்தில் உங்களுக்குக் கிடைக்கும் என்று நாங்கள் கூற முடியாது இந்த டிவிடி போக்குவரத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கண்டங்களை கடந்து கொண்டு செல்லும்போது குறிப்பிடத்தக்க தாமதத்தை உண்டாக்கும் அதாவது உங்களிடம் 10 CD பிரேம்கள் இன்றும் மற்றும் மீதமுள்ள 20 CD பிரேம்கள் நாளையும் உங்களிடம் வரும்எனவே இந்த யோசனையின் குறிப்பிடத்தக்க தாமதம் உண்டாகும் எனவே தகவல் தொடர்புக்கு உங்களுக்குத் தெரிந்த தொலைதூர தொடர்புகளை நாங்கள் விரும்புகிறோம் எவ்வாறாயினும் இந்த தகவல்தொடர்பு வேகமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த தகவல்தொடர்பு ஒரு பெரிய தரவு வீதத்தை கொண்டு செல்வதாக வைத்துக்கொண்டால் சேனலில் ஒரு பெரிய அலைவரிசை அகலம் இருக்க வேண்டும் எனவே பெரிய அலைவரிசை மற்றும் குறைவான தாமதம் இவை இரண்டும் நீண்ட தூர தகவல்தொடர்புகளின் பண்புகள் ஆகும் நாம் தகவல் தொடர்புகளை பாரம்பரியமான செப்பு கேபிள்களில் கடத்தலாம் நீங்கள் இனி செப்பு கேபிள்களைக் கொண்டு கடத்துவார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஒரு நல்ல காரணத்திற்காக தரவு ஜிகாபைட் வினாடி வரம்பில் விகிதங்களை அனுப்பும்போது செப்பு கேபிள்களைக் கொண்டு கடத்த முடியாது தற்போதைய தகவல்தொடர்பு உள்கட்டமைப்பு ஆதரவு 10 ஜிகாபைட் வினாடியில் உள்ளது எனவே செப்பு கேபிள்கள் அல்லது வேறு எந்த தீர்வையும் அதாவது நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயற்கைக்கோள் அல்லது எந்தவொரு ஒலி வழி தகவல்தொடர்பு மூலமும் சிகாபிட்ஸில் வினாடிக்கு தரவு விகிதங்களை கடத்த முடியாது இந்த தரவு விகிதங்களை தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் மட்டுமே ஆதரிக்கும்இப்போது அனைவருக்கும் பயணத்தின்போது தரவை பெற விரும்புகிறார்கள் இது மூன்றாவது மற்றும் சமீபத்திய தகவல் தொடர்பு போட்டி பண்புகளில் ஒன்றாகும் அதாவது உங்களிடம் ஒரு ஸ்மார்ட் போன் உள்ளதுநீங்கள் ஒரு இடத்தில் உட்காராமல் வீடியோவைப் பார்க்க விரும்புகிறீர்கள் வீடு அல்லது உங்கள் கணினியை இயக்கக்கூடாது அல்லது நீங்கள் விரும்புவதை இணையம் வழியாக தொலைக்காட்சியுடன் இணைக்க விரும்பாதபோதுநீங்கள் நடந்து கொண்டு அல்லது இயங்கும்போது வீடியோவை பார்க்க விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலிருந்து பயணிக்கும் போது நீங்கள் டிரிம் செய்யும் வீடியோவைப் பார்க்க விரும்புகிறீர்கள் அது உங்கள் ஸ்மார்ட் தொலைபேசியில் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டது பயணத்தின்போது இதை நாங்கள் தரவு என்று அழைக்கிறோம் இருப்பினும் இது நடக்க உள்கட்டமைப்பு ஆதரிக்க வேண்டும் மொபைல் தகவல்தொடர்புகள் மற்றும் இந்த மொபைல் தொடர்பு வயர்லெஸ் தொழில்நுட்ப வடிவத்தில் செயல்படுத்தப்படுகிறது இன்றும் மொபைல் தகவல்தொடர்புகள் கொடுக்க அதிவேக கம்பி backbone நெட்வொர்க் தேவைப்படுகிறது எனவே இந்த backbone நெட்வொர்க் தகவல் தொடர்பு நிலையங்கள் மற்றும் கோபுரங்களை வயர்லெஸ் தொழில்நுட்பத்தில் இணைகிறது இப்போது இந்த தொழில்நுட்பங்களில் சிறந்தது என்ன தொழில்நுட்பம் என்று நீங்கள் கேட்டால் அனைத்து நல்ல கவர்ச்சிகரமான அம்சங்களுடன் ஒரே ஒரு தொழில்நுட்பம் மட்டுமே உள்ளது அது பைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் ஃபைபர் ஆப்டிக் மூலம் நீண்ட தூரம் குறைந்த இழப்பு உயர் தரவு வீதம் குறைந்த அல்லது குறைந்த தாமதம் சாத்தியமாகும் ஃபைபர் ஆப்டிக் தகவல்தொடர்புகள் இன்று ஒன்றுக்கு மேற்பட்ட தரவு விகிதங்களை சூப்பர் சேனல்கள் மூலம் ஒரு டெராபிட் வினாடி என்ற அளவில் கடத்த முடியும் இவை ஆய்வக உறுதிசெய்யப்பட்ட வை ஆனால் உண்மையில் உலகம் செயல்படுத்தப்படவில்லை ஆனால் 40 ஜி எஸ் தரவு விகிதங்கள் தற்போது கிடைக்கின்றன புதிய நெட்வொர்க்கின் பெரும்பகுதி தனிப்பட்ட நெட்வொர்க் ஆபரேட்டர்கள் 10 அல்லது அதன் அடுத்த ஆபரேட்டர்கள் 40 ஜிபிபிஎஸ் வேகத்தில் இயக்குகிறார்கள் எனவே ஏற்கனவே உள்ளது 40 ஜி எஸ் கிடைக்கிறது மற்றும் மொத்த தரவைப் பார்த்தால்மொத்த தரவு வினாடிக்கு டெராபிட்களில் உள்ளது 1 டெராபிட் 1000 மடங்கு பில்லியன் ஆகும் எனவே சாத்தியமான தரவு வீதத்தை நீங்கள் தற்போதைய ஆப்டிகல் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பம் மூலம் கற்பனை செய்யலாம் செயற்கைக்கோள் போன்ற வேறு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம்வயர்லெஸ் செப்பு கேபிள் போன்ற எந்த தகவல்தொடர்பு தொழில்நுட்பத்திலும் அத்தகைய குறைந்த இழப்பில் அதிக தரவு வீதம் வழங்க முடியாது ஆப்டிகல் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பத்தில் மட்டுமே வழங்க முடியும் இப்போது ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகள் எவ்வாறு சாத்தியமானது ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் 1970 களில் இருந்து நடைமுறையில் உள்ளது மற்றும் ஒரே நேரத்தில் செய்யப்பட்ட இரண்டு விதமான கண்டுபிடிப்புகள் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகளை சாத்தியமாக்கியது முதலாவது கண்ணாடி ஆப்டிகல் அலை வழிகாட்டிகள் அல்லது இப்போது ஆப்டிகல் ஃபைபர்கள் என அழைக்கப்படுபவை கார்னிங் ஆய்வகங்களில் உள்ள மக்கள் குழு சிலரால் 20 dB km என்ற மேஜிக் எண்ணை அடைய வேலை செய்யப்பட்டது அங்கு அவர்கள் சிலிக்கா கிளாஸை குறைவான attenuation 20 dB km க்கும் உருவாக்கினர் இப்போது 20 dB km என்ற இந்த மேஜிக் எண் பழைய தொழில்நுட்பத்திலிருந்து வருகிறது செப்பு கேபிள்கள் தொலைபேசி மற்றும் பிற விஷயங்களுக்கு பயன்படுகிறது ஆனால் இதில் இழப்பு 20 dB km ஆக இருந்தது எனவே ஆப்டிகல் பைபர் தொழில்நுட்பத்தை முயற்சி செய்து 20 dB km என்ற மேஜிக் எண்ணைப் பெற விரும்புகின்றனர் ஆகவே இந்த எண்ணிக்கையை விட குறைவான இழைகளை ஃபைபர் வழங்க முடிந்தால் காப்பர் கேபிள்களுக்கு பதிலாக சிலிக்கா இருக்கக்கூடும்ஏனெனில் சிலிக்கா மலிவானது ஏராளமாகக் கிடைக்கிறது கண்ணாடிகளை உபயோகிக்கும்போது இழப்பு மிகக் குறைவாகவே இருக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் ஆப்டிகல் ஃபைபர்களின் உபயோகத்தின் போது ஆரம்பத்தில் மிக அதிகமாக இழப்புகள் 1000 dB km ஆக இருந்தன பின்னர் இழப்பு படிப்படியாகக் குறைகிறது1970 இல் இழப்பு சுமார் 20 dB km ஆக இருந்தது அங்கிருந்து இழப்பு சுமார் 0 15 dB km என்ற தத்துவார்த்த வரம்பாகக் குறைக்கப்பட்டுள்ளது இன்று இழப்புகள் 0 15 dB km சுற்றி இருக்கும் எனவே நீங்கள் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் இழப்பை ஒரு பெரிய குறைபாடாக ஏற்கத் தேவையில்லை இழப்பு என்பது இன்று ஒரு முக்கியமான பிரச்சினை அல்ல மற்ற விஷயம் இப்போது ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் ஒரு அறை வெப்பநிலை லேசரின் ஃபேபிரிகேஷன் ஆகும் உங்களுக்குத் தெரிந்த லேசர்கள் ஹீலியம் நியான் லேசர்கள் அல்லது வெவ்வேறு கார்பன் டை ஆக்சைடு லேசர்கள் ஆகும்இந்த லேசர்கள் அனைத்தும் வெவ்வேறு அலைநீளங்களில் ஒளியை வெளியிடுகின்றன ஆனால் லேசர் என்று சொல்லும்போது நம் மனதில் வரும் ஒரு பண்பு என்னவென்றால் இவை மிகவும் பருமனான அவை பெரிய பகுதியை ஆக்கிரமித்துள்ளன அவை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே கார்பன் டை ஆக்சைடு லேசரை குளிர்விப்பதற்காக நீர் போன்ற ஒரு குளிரூட்டும் திரவம் உள்ளது எனவே இந்த வகையான செயல்பாட்டால் நீங்கள் இந்த லேசரை உண்மையில் பயன்படுத்த முடியாது அதனால் ஆப்டிகல் ஃபைபருடன் செமிகண்டக்டர் லேசர் ஃபேபிரிகேஷன் செய்யப்பட்டது இவை டபுள் ஹட்ரோ ஸ்ட்ரெச்சர் ஃபேப்ரிக் டயோடு கேவிட்டி லேசர் என அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த லேசரில் மின்னோட்டத்தை வெறுமனே மாற்றுவதன் மூலம் நீங்கள் லேசிங் சக்தியைக் கட்டுப்படுத்தக்கூடிய அம்சங்கள் உள்ளது மேலும் இதற்கு குளிரூட்டும் வழிமுறை வெளிப்புறம் தேவையில்லை மற்றும் இது அறை வெப்பநிலையில் வேலை செய்ய முடியும் எனவே பெரிய குளிரூட்டும் விஷயங்கள் தேவையில்லை ஆனால் இவை இரண்டும் இப்போது லேசரில் ஒன்றாக உள்ளன உங்களிடம் லேசர் ஆப்டிகல் சோர்ஸ் மற்றும் ஆப்டிகல் ஃபைபர் உள்ளது இது லேசரிலிருந்து ஒளியை எடுத்துதகவல்களை மாற்றி அமைத்து தகவல்களை ஆப்டிகல் சோர்ஸ்ல் வைக்கலாம் அங்கு ரிசீவர் முடிவில் நீங்கள் ஒரு போட்டோ டயோடு வைக்கிறீர்கள் இது மீண்டும் ஒரு குறைக்கடத்தி சாதனமாகும் இது மீண்டும் சிப்பில் ஃபேபிரிகேட் செய்யப்படலாம் பின்னர் அதனுடன் தொடர்புடைய சுற்றுகள் சிப்பில் ஏற்பாடு செய்யப்படலாம்இதுவே உங்களுடைய முழுமையான ஆப்டிகல் கம்யூனிகேஷன் லிங்க் ஆகும் எனவே உங்களிடம் லேசர் வடிவத்தில் ஆதாரம் உள்ளது உங்களிடம் ஆப்டிகல் ஃபைபர் உள்ளது இது வழிகாட்டும் பொறிமுறையாகும் பின்னர் இறுதியில் நீங்கள் ஒரு ஃபோட்டோடியோட் அல்லது photodetector இருக்கிறது எனவே இந்த அறை வெப்பநிலை லேசர் இல்லாமல் ஆப்டிகல் ஃபைபர் தொடர்பு சாத்தியமில்லை உண்மையில் ஆப்டிகல் தகவல்தொடர்பு கருத்து உண்மையில் புதியது அல்ல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்புஅதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் புகை சமிக்ஞைகள் மூலம் தொடர்பு கொண்டனர் ஏதாவது நடந்தால் நீங்கள் சிறிது விறகுகளை எரிக்கிறீர்கள் பின்னர் புகை சமிக்ஞை மேலே செல்கிறது தொலைதூரத்தில் உள்ள நபர் புகை சமிக்ஞையைப் பார்த்து ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று அறியலாம் இந்த வகையான காட்சி தொடர்பு புகை சமிக்ஞை மூலம் அல்லது தீப்பந்தங்களை ஏற்றி வைப்பதன் மூலம் தகவல்கள் அறியப்பட்டது மக்கள் தகவல்தொடர்புகளுக்கு ஒளியைப் பயன்படுத்தினர் ஆனால் நிச்சயமாக அந்த தகவல்தொடர்புகளுடனான விஷயம் மிகக் குறைந்த தரவு வீதமாகும் மேலும் அவை சேனல் மற்றும் வானிலை மற்றும் நீங்கள் இருக்கும் தூரம் காரணமாக நிறைய பாதிக்கப்படுகின்றன எனவே நீங்கள் ஒரு ஜோதியை ஒளிரச் செய்கிறீர்கள் அது தூரம் காரணமாக மற்றவர் பார்க்குமுன் மறைந்துவிடும் அதனால் மற்றவர் எதையும் பார்க்க முடியாது எனவே இவை மிகக் குறைந்த தரவு விகிதங்களால் வகைப்படுத்தப்பட்டன அவை குறுகிய தூரங்களால் வகைப்படுத்தப்பட்டன மற்றும் வானிலை காரணமாக அதிக அளவு இழப்பு ஏற்படுகிறது விஷயங்கள் மேம்படத் தொடங்கின மக்கள் 1960 களில் ஆப்டிகல் அலை வழிகாட்டிகளைப் பயன்படுத்துவதற்கான யோசனை அல்லது கண்ணாடி இழைகளின் யோசனையுடன் வந்தது மிக மெல்லியதாக இருக்கும் இந்த இழைகளின் மொத்த உள் பிரதிபலிப்பு வழிமுறையைப் பயன்படுத்தி ஒளியை வழிநடத்த வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இது முன்மொழியப்பட்டது குறைந்த இழப்பு ஆப்டிகல் இழைகள் கிடைக்கவில்லைஇதேபோல் ஃபேபிரிகேட் ஆப்டிகல் ஃபைபர் முக்கியமாக நீர் உள்ளடக்கத்திலிருந்து குறிப்பிடத்தக்க அசுத்தங்களைக் கொண்டிருந்தது பின்னர் மக்கள் புனையமைப்பு செயல்முறையைச் செம்மைப்படுத்தினர் இறுதியாக குறைந்த இழப்பு ஆப்டிகல் ஃபைபர் வெளிவந்தது ஆப்டிகல் ஃபைபர்கள் முன்மொழியப்பட்ட இந்த 10 ஆண்டு காலத்தில் அவற்றின் இழப்புகள் 1970 ஆம் ஆண்டில் குறைக்கப்பட்டது அதற்கான காரணத்தை இரண்டு நபர்கள் கண்டறிந்தனர் இந்த நபர்களில் ஒருவரான சார்லஸ் காவ் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகளின் காரணத்தை பிரபலப்படுத்துவதற்காக கூட்டாக நோபல் பரிசை வென்றார் அவர் 2009 ஆம் ஆண்டில் ஒரு நோபல் பரிசை வென்றார் இன்று குறைந்த இழப்பு ஆப்டிகல் இழைகள்லேசர்கள் கிடைக்கின்றனகூடுதலாக உயர் தரவு வீத தொடர்பு இன்று செயல்படுத்தப்படுகிறது இந்த மேம்பாடுகள் அனைத்தையும் இன்று ஒரு குறிப்பிடத்தக்க தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஒத்திசைவான கண்டறிதல் மற்றும் டிஜிட்டல் சமிக்ஞை செயலாக்கம் வடிவத்தில் இயக்கப்படுகிறது ஒத்திசைவான கண்டறிதல் ஆப்டிகல் நெட்வொர்க்குகளின் முதல் மூன்று தலைமுறைகளில் பயன்படுத்தப்பட்டது இருப்பினும் ஒத்திசைவான கண்டறிதல் மூலம் அதிக பிட் விகிதங்களை அளவிடுவது கடினம் இன்று ஒத்திசைவான கண்டறிதல் டிஜிட்டல் சிக்னலுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் செயலாக்கமானது தரவு விகிதங்களை 100 ஜி எஸ் ஆக கடத்துகிறது இப்போதைய தொழில்நுட்பம் 400 ஜி எஸ் மற்றும் அதற்கு மேலாக கடத்துகிறது ஒரு பொதுவான ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்பு எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதைப் பார்த்தால் இது எப்படி இருக்கிறது நிச்சயமாக நான் தேவையான அனைத்து கூறுகளையும் இங்கே வைக்கவில்லை நம்மிடம் ஒரு தரவு டிஜிட்டல் முறையில் உள்ளது இந்த தரவு பொருத்தமான மேப்பிங் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி பொருத்தமானவற்றுடன் மேப் செய்யப்படுகிறது மேப்பிங் என்றால் என்ன பண்பேற்றம் முறை என்ன என்பது பற்றி பின்னர் பேசுவோம் இந்த விஷயத்தில் QPSK மாடுலேட்டர் பயன்படுத்தப்படுகிறது இந்த QPSK மாடுலேட்டரிலிருந்து நீங்கள் வரைபடத் தரவை எடுத்துக்கொள்கிறீர்கள்தரவு இன்னும் டிஜிட்டல் களத்தில் உள்ளது ஆனால் தரவு ஆப்டிகல் ஃபைபருக்கு மேல் இருக்க வேண்டும் ஆப்டிகல் ஃபைபர் வழியாக தரவை அனுப்ப நீங்கள் இந்த தரவை லேசரில் மாற்றியமைக்க வேண்டும் லேசர் என்பது ஒளியியல் சோர்ஸ் ஒளியியல் கேரியர் நீங்கள் லேசரை மாற்றியமைத்து பின்னர் உங்களால் முடிந்த ஃபைபர் வழியாக கடத்துகிறீர்கள் இணைப்பிற்குள் இருக்கும் சில ஃபைபர் குறைபாடுகளுக்கு ஈடுசெய்ய வரிசையில் சிதறல் இழப்பீடு தேர்வு செய்யப்படுகிறது உங்களுக்குப் புரியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் பின்னர் அதைப் பற்றி பேசுங்கள் இது நிலையான ஒற்றை அதிக இழை ஆகும் அதன் இழப்புகள் மிகவும் குறைவாக உள்ளன இது 1550 நானோமீட்டரின் அலைநீள வரம்பில் வேலை செய்யும் எனவே இந்த தற்போதைய ஆப்டிகல் தொடர்பு தொழில்நுட்பம் 1550 நானோமீட்டர் வரம்பில் இருந்தது இந்த ஜி எஸ் மற்றும் ஜி டி ஆகியவை ஆப்டிகல் பெருக்கிகள் சேனலில் உள்ள இழப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்யும் ஸ்பான் என அழைக்கப்படும் இதுஒவ்வொரு இடைவெளியும் ஒற்றை முறை ஆப்டிகல் ஃபைபர் மற்றும் ஒரு பெருக்கி ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே சேனலை ஒன்றாக இணைக்கும் பல ஸ்பான்கள் உங்களிடம் உள்ளன ரிசீவரில் உள்ள லோக்கல் ஆஸிலேட்டர் உங்களுக்கு உள்வரும் சமிக்ஞையுடன் கலந்த பின்னர் இன்ஃபேஸ் மற்றும் குவாட்ரேச்சரை உருவாக்கும் கூறுகள் உருவாகும் இந்த இன்ஃபேஸ் மற்றும் குவாட்ரேச்சர் கூறுகள் அனலாக் சிக்னல்களாக இருக்கின்றன அவை மின் களத்தில் மின்சாரம் மற்றும் மின்னழுத்தங்களாக தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் அவை அதிவேக டிஜிட்டல் to அனலாக் மாற்றிகள் மூலம் டிஜிட்டல் மாதிரிகளாக மாற்றப்படும் நாங்கள் டிஜிட்டல் மாதிரிகள் கிடைத்தவுடன் அவற்றை ஒன்றிணைத்து மற்றும் மீதமுள்ள சமிக்ஞை செயலாக்கத்தை செய்வோம் இது கட்ட மதிப்பீடாக இருக்கலாம் இது கேரியர் அதிர்வெண் ஆஃப்செட் மதிப்பீடாக இருக்கலாம் அது எதுவும் இருக்கலாம் இல்லையெனில் நீங்கள் அனைத்து சமிக்ஞை செயலாக்கத்தையும் செய்கிறீர்கள் இறுதியில் நீங்கள் தரவை மீட்டெடுக்க முயற்சிக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் எப்போதும் முழு தரவை மீட்டெடுக்க முடியாது ஏனெனில் நிறைய விஷயங்கள் தகவல் தொடர்பு அமைப்பில் தவறாக இருக்கலாம் பிழையைக் குறைப்பது ஆப்டிகல் ஃபைபர் தொடர்பு அமைப்பின் நோக்கங்களில் ஒன்றாகும் வடிவமைப்பு நோக்கம் என்னவென்றால் நீங்கள் எதை அனுப்புகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்கான பிழையைக் குறைப்பதாகும் அடுத்த தொகுதியில் இன்னும் கடுமையான பிழை அளவுகோல்களை அளவிடுவோம் எனவே இன்று ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புக்கு முக்கிய உந்துதல் தரும் தொழில்நுட்பங்கள் நிறமாலை திறமையானவை பண்பேற்றம் தொழில்நுட்பமாகும் உங்கள் தரவை கேரியருக்கு மொத்த ஆக்கிரமிக்கப்பட்ட அலைவரிசைக்குள் மாற்றியமைக்க விரும்புகிறீர்கள் எனவே கொடுக்கப்பட்ட அலைவரிசைக்கு நீங்கள் அதிக தரவை அனுப்ப விரும்பினால் டிரான்ஸ்மிட்டர் பக்கத்தில் சில முன் செயலாக்கத்தை செய்வதன் மூலம் பிழை திருத்தம் செய்ய வேண்டும் இது முன்னோக்கி பிழை திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது சேனலில் தவறாக நடக்கக்கூடிய டிஜிட்டல் சிக்னல் விஷயங்களை கண்டறிய நீங்கள் செயல்திறன் கண்காணிப்பை அல்லது இந்த ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்பில் தொடர்ந்து உயர் தரவு விகிதங்களை வழங்க பல்வேறு தொகுதிகளின் செயல்திறனைக் கண்காணிக்க வேண்டும் ஆப்டிகல் ஃபைபர் தொடர்பு எவ்வாறு சம்பந்தப்பட்டது என்பதை நீங்கள் பார்த்தால் 1970 களில் முதல் தலைமுறை ஆப்டிகல் ஃபைபர்கள் 800 நானோமீட்டர் மற்றும் பணிபுரிந்த தரவு விகிதங்கள் மிகவும் சிறியதாக இருந்தன மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய தூரமும் சிறியதாக இருந்தது SMF 83 இல் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் டி பி லேசரும் அறிமுகப்படுத்தப்பட்டது அவை துணி குழி லேசராக இருந்தன எனவே அவற்றைப் பற்றி பின்னர் பேசுவோம் அறிமுகப்படுத்தப்பட்ட SMF ஆனது அலைநீளம் 1550 நானோ மீட்டர் மற்றும் தரவு வீதம் 2 எஸ் என தள்ளப்பட்டது இது மூன்றாம் தலைமுறை ஆப்டிகல் நெட்வொர்க் முதல் தலைமுறை 800 நானோமீட்டர் மற்றும் மல்டி மோட் இழைகள் உடன் வேலை செய்தது அவை மிக வேகமாக இல்லை அல்லது மிக உயர்ந்த தரவு வீதத்தைக் கொண்டிருக்கவில்லை இரண்டாவது தலைமுறை ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளில் ஒரு வினாடிக்கு 40 முதல் 45 வரை மெகாபிட் விகிதம் இருந்தது இயக்க அலை நீளம் 1300 நானோமீட்டர்களுக்கு நகர்த்தப்பட்டது ஏனெனில் 800 நானோமீட்டர்களுடன் ஒப்பிடும்போது அது சிறியதாகவிழிப்புணர்வு இருப்பினும் சிறிய விழிப்புணர்வு இருக்கும் 652டி ஆப்டிகல் ஃபைபர் எனப்படும் ஒற்றை ஆப்டிகல் ஃபைபர் உள்ளதுஅது 1300 நானோமீட்டரில் 0 சிதறல் அலைநீளம் கொண்டது அதாவது நீங்கள் சிதறல் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை மற்றும் அது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது பிற்காலத்தில் வேறு பல சிக்கல்கள் வந்தன மேலும் அங்கு விழிப்புணர்வு சிறியதாக இல்லை மூன்றாம் தலைமுறை ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகள் 1550 நானோமீட்டரில் திறக்கப்பட்டது 1550 நானோமீட்டர் இல் தரவு வீதம் மிகக் குறைவான விழிப்புணர்வு ஆனால் சிதறல் குறைவாக இல்லை எனவே மூன்றாம் தலைமுறை தரவு வீதம் 2 5 Gbps மற்றும் கண்டறிதல் பொறிமுறையானது செயலில் ஒத்திசைந்தது எனவே நீங்கள் ஒரு லோக்கல் ஆஸிலேட்டரைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் லோக்கல் ஆஸிலேட்டரின் உள்வரும் ஆப்டிகல் சிக்னலுடன் துல்லியமாக கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது இது மிகவும் சவாலான பணியாக இருந்தது ஆனால் நன்மை என்னவென்றால் உணர்திறன் 6 8 dB வரை தள்ளப்படலாம்எனவே மூன்றாம் தலைமுறை தற்போதைய தலைமுறை கண்டறிதல் அமைப்புகள் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்பட்டன 80 களின் பிற்பகுதியில் மிகவும் தீவிரமான ஒன்று நடந்ததுஅதாவது மக்கள் ஆப்டிகல் பெருக்கியைக் கண்டுபிடித்தனர் இது ஃபைபர்அது உள்ளீட்டில் ஃபைபருடன் இணைக்கப்படும்மேலும் இது ஒரு உற்பத்தி செய்யும் ஃபைபர் மூலம் வெளியீட்டில் இணைக்கப்படலாம் மற்றும் பெருக்கி தானாகவே ஃபைபர்ரால் செய்யப்பட்டது உள்ளீட்டில் மேலும் ஒரு ஆப்டிகல் உறுப்பு இருப்பதன் மூலம் எளிதாக பம்ப் செய்ய முடியும் அதை டையோடு லேசர் அல்லது பம்ப் செய்யப்பட்ட டையோடு அல்லது பம்ப் லேசர் என அழைக்கலாம் இப்போது இந்த பெருக்கி எர்பியம் டோப் பெருக்கி என அழைக்கப்படுகிறதுஅதன் அமைப்பு ஒற்றை முறை இழைக்கு மிகவும் ஒத்திருக்கிறது இருப்பினும் இந்த ஒற்றை முறை இழை இந்த எர்பியம் அயனிகளுடன் நீங்கள் ஊக்கமளிக்கும் போது ஆப்டிகல் சிக்னல்களை பெருக்க உங்களை அனுமதிக்கும் இது சிறந்த பகுதியாகும்இந்த எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஆப்டிகல் பெருக்கி என்பது உங்கள் உள்ளீட்டு ஆப்டிகல் சிக்னல்களை மின் சமிக்ஞைகளாக மாற்றவும் பின்னர் இதை அனைத்து ஆப்டிகல் மூலம் பெருக்கவும் உதவுகிறது பல சேனல்கள் வருகின்றன இந்த சேனல்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஃபைபர் பெருக்கி மூலம் பெருக்கலாம் எனவே இந்த எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஃபைபர் பெருக்கியைப் அனைத்து சமிக்ஞைகளும் ஒளியியல் ரீதியாக பெருக்க பயன்படுத்தலாம் WDM அமைப்புகளின் ஒரே ஒரு கேரியர் மட்டுமே அனுப்பும் பதிலாக அனைத்து சமிக்ஞைகளும் அனுமதிக்க ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகளில் ஒரே ஒரு கேரியர் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை உடைக்கிறீர்கள் பல சேனல்கள் கிடைக்குமாறு மாற்றியமைக்கிறீர்கள் நீங்கள் வைத்திருக்கும் வெவ்வேறு மூலங்களிலிருந்து வரும் தரவைக் கொண்டு ஒவ்வொரு சேனலையும் மாற்றியமைக்கிறீர்கள் அவை அனைத்தும் ஒன்றாக ஆப்டிகல் மல்டிபிளெக்சரில் இணைகிறது பின்னர் தரவு கிடைக்கிறது என்றால் அதை ஃபைபர் வழியாக அனுப்புங்கள்ஃபைபர் இழப்புகளால் தரவு நஷ்டமடைகிறது என்றால் நீங்கள் ஒரு ஆப்டிகல் பெருக்கியை ஒரு EDFA வடிவத்தில் வைத்து சேனல்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெருக்கி ஃபைபரின் அடுத்த அல்லது மீதமுள்ள பகுதிக்கு நெட்வொர்க் மூலம் பரவுகின்றன எனவே WDM அமைப்புகள் மற்றும் அடர்த்தியான WDM அமைப்புகளைக் கொண்டிருப்பதன் இந்த நன்மை டி டபிள்யூ எம் அமைப்புகள் மூலம் நீங்கள் பல சேனல்களையும்பங்களிக்கும் ஒவ்வொன்றையும் தரவு வீதத்தின் குறைந்தது 2 5 முதல் 10 ஜி எஸ்at least 2 5 to 10 Gbps விகிதங்களில் தொகுக்க முடியும் இந்த WDM தொழில்நுட்பத்தை உயர்த்திக் கொண்டிருந்த தரவு வீதமே இணைய இணைப்புகள் உருவாக காரணமானது இந்த இணைய இணைப்புகள் இணைக்கப்பட்ட பயனர்களுக்கு மிக உயர்ந்த தரவு விகிதங்களை வழங்கியதால் அங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள தரவு விகிதங்கள் உயர்ந்துள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் தரவு விகிதங்கள் அதிகரித்து வருகிறதுஏற்கனவே 2010 இல் உங்களிடம் விநாடிக்கு 112 ஜிகாபிட் போன்ற சிஸ்டம் தெமன்ஸ்ட்ரேஷன் இருப்பதை காணலாம் மொத்தத்தில் 112 சேனல்கள் உள்ளன எனவே மொத்த தரவு வீதம் 112112 ஆகும் கணினி செயல்பாட்டில் ஏற்கனவே சோதனை ரீதியான அணுகல் 100G உடன் வந்துள்ளது மிக விரைவில் இது தரப்படுத்தப்படப் போகிறது எனவே 2 5 10 ஜி எஸ் 2 5 10 Gbps முதல்நிலை10 40 ஜி எஸ் முதல் இடைநிலை 40 ஜி எஸ் நிலையிலிருந்து நாம் இப்போது 100 ஜி யில் இருக்கிறோம் எனவே தற்போதைய தொழில்நுட்பம் ஒரு வினாடிக்கு 100 ஜிகாபிட் வேகத்தில் உள்ளது எனவே நாம் பாடத்திட்டத்துடன் செல்லும்போது தற்போதைய தொழில்நுட்பம் என்ன செய்கிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது நான் வலியுறுத்த விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் குறித்த முந்தைய வேலை எளிது 90 கள் அல்லது 80 ஆண்டுகளில் ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் குறித்த நிலையான உரை புத்தகத்தை நீங்கள் எடுத்தால் மாற்றங்கள் என்பது லேசர் மின்னோட்டத்தை நீங்கள் அனுப்ப விரும்பும் சமிக்ஞையின் படி மாற்றுவதைக் குறிக்கிறது மற்றும் கண்டறிதல்கள் செயல்படுத்தும்போது நீங்கள் ஒரு ரிசீவர் போட்டோ டிடெக்டர் வைக்கிறீர்கள்பின்னர் இதைத்தொடர்ந்து ரிசீவர் பெருக்கி இணைக்கப்படுகிறது எனவேஇந்த கண்டுபிடிப்பான் மற்றும் பெருக்கி உங்கள் ரிசீவர் ஒரு பகுதியாகும் எனவே ஒரு வகையில் தகவல் தொடர்பு அமைப்பு மிகவும் எளிமையானது உங்களிடம் ஒரு எளிய டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவருக்கான எளிய அமைப்பு இருந்தது இருப்பினும் ஆப்டிகலில் தற்போதைய போக்குகள் அதிக தரவு விகிதங்களை அவர்கள் அடைய முடியும் என்பதைக் காட்டும்ஒரு சேனலுக்கு இந்த உயர் தரவு விகிதங்களைப் பெறுவதற்கும்ஸ்பெக்ட்ரத்தை திறமையாகப் பயன்படுத்துவதற்கும்பிட் செலவுகளை குறைப்பதற்கும் மாடுலேட்டர் கட்டமைப்பு இப்போது இருக்கும் எளிமையை இழந்து சிக்கலானதுரிசீவர் அமைப்பு இன்னும் சிக்கலானது மற்றும் தொழில்நுட்பத்தை ஒரு சேனலுக்கு அதிக தரவு விகிதங்கள் அடையப்படுவதை உறுதிசெய்ய செயல்படுத்துகிறது நன்மைகள் என்னவென்றால் நீங்கள் இந்த உயர் வரிசையை ஒரு சேனலுக்கு அதிக தரவு விகிதங்களைச் செய்தால் நீங்கள் தான் ஸ்பெக்ட்ரத்தை திறமையாகப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் நுகரும் அல்லது நீங்கள் பிணையத்தில் கடத்தும் ஒரு பிட்டுக்கு குறைந்த அளவு செலவு இருக்கும் எனவே அதிக உள்கட்டமைப்பு காரணங்களால் தொலைதொடர்பு நிறுவனங்கள் தங்களது உத்திகளை சரியான முறையில் விலை நிர்ணயம் செய்வதன் மூலம் மீட்கும் எனவே நான் செய்ய விரும்பும் விஷயம் என்னவென்றால் எளிமையான டிரான்ஸ்மிட்டர்கள மற்றும் ரிசீவர் மூலம் குறைந்த விலையில் தரவு வீதத்தை அதிகரித்துள்ளோம் தகவல்தொடர்பு என்றால் என்ன இது ஒரு பழைய கருத்து இப்போது கூட நான் தொடர்புகொள்வது இது ஒரு வழி தொடர்பு ஏனென்றால் நான் பேசுகிறேன் நீங்கள் தான் கடந்த 20 30 நிமிடங்களாக நான் பேசிக்கொண்டிருக்கும் எனது யோசனைகளைக் கேட்பதன் மூலம் உங்களிடம் செல்வதால் இது ஒரு வகையான தகவல்தொடர்பு ஆகும்இந்த குறிப்பிட்ட விரிவுரைத் தொடரில் இணையம் மற்றும் ஒரு கேட்பவர் அனுப்புநர் சொல்வதைக் கேட்டு விளக்குபவர் தேவைப்படுகிறது எனவே உங்களிடம் சேனல் மற்றும் அனுப்பியவர் இருக்கிறார் நிச்சயமாக பெறுநரும் தொடர்பு கொள்ள முடியும் ஒரே நேரத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் சேனலின் மீது இருதரப்பு வழியில் உங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் சேனலின் மீது இருதரப்பு வழியில் அனுப்புநர் ஒரு பெறுநராக மாறலாம் பெறுநர் சிறிது நேரம் கழித்து ஒரு அனுப்புநர் ஆகலாம்அனுப்புநர் முடிந்தவரை விரைவாக செய்திகளை அனுப்புவதும் மற்றும் முடிந்தவரை குறைவான பிழைகளைச் செய்வதும் ஆகும் எனவே தகவல்தொடர்பு சேனல்கள் எது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தகவல்தொடர்பு சேனல் அனுப்புநர் மற்றும் பெறுநர் செய்திகளை பிரித்துசெய்திகளை விரைவாகவும் கிட்டத்தட்ட பிழைகள் இல்லாமலும் வழங்க வேண்டும் நீங்கள் ஒரு பொதுவான தகவல் தொடர்பு அமைப்பைப் பார்த்தால்தகவல்தொடர்பு அமைப்பு முழுக்க முழுக்க வசதியாக இருக்க சில அடுக்குகள் உள்ளனமேலே ஒரு பயன்பாட்டு அடுக்கு தகவல் தொடர்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் வசிக்கும் நான் இந்தியாவில் வசிக்காதயுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல் வசிக்கும் எனது நண்பருக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும் எனது கணினியில் எதையாவது தட்டச்சு செய்து அதை ஒரு மின்னஞ்சல் நிரலில் வைக்கவும் பின்னர் சென்ட் பொத்தானை அழுத்தினால் இந்த செய்தி என் நண்பருக்கு அனுப்பப்படுகிறது இந்த லேயரில் என்ன நடக்கிறது அது எப்படி சாத்தியம்இங்கே ஒரு பொத்தானை அழுத்தினால் செய்தி எந்த தாமதமும் இல்லாமல் நண்பருக்கு வழங்கப்படுகிறதுஅந்த முழு பொறிமுறையும் எனக்கு கண்ணுக்கு தெரியாதது இந்த பொறிமுறையில் அப்ளிகேஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அளிக்கும் அடுக்கு பயன்பாட்டு அடுக்கு என அழைக்கப்படுகிறது எனவே பயன்பாட்டு அடுக்கில் தகவல்தொடர்பு பொறிமுறையை நாங்கள் முற்றிலும் மறந்துவிட்டோம் எனவே தகவல் தொடர்பு எவ்வாறு நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு நிலைக்கு கீழே செல்ல வேண்டும்இது சில நேரங்களில் நெட்வொர்க் லேயர் என்று அழைக்கப்படுகிறது எனவே என்ன நடக்கிறது என்றாள்தேவைப்படும் செய்தி பெறுநருடன் தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் முகவரியைக் குறிக்க வேண்டும் முகவரியைக் குறிப்பிடாமல் ஒரு கடிதத்தை இடுகையிடும்போது அது எங்கும் செல்லலாம் அது எதற்கும் செல்லலாம்ஆனால் அது எப்போதும் பெறுநரிடம் செல்லாது எனவே அதை விரும்பிய ரிசீவருக்குச் செல்ல நீங்கள் இதையெல்லாம் முகவரி திசைவிக்கு தகவல் வைக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் எனவே நான் உள்ளிட்ட மின்னஞ்சல் ஒரு கீ போர்டில் இருந்து உங்களுக்குத் தெரிந்த பல கீகள் மூலம் பிட்களாக மாற்றப்படும் ஏனெனில் பெரும்பாலான தகவல்தொடர்பு அமைப்புகள் டிஜிட்டல் என்பதால் அவை பிட்களாக மாற்றப்படும் மேலும் இந்த பிட்கள் உத்தேசித்த முகவரிகள் மூலம் பெறுநரிடம் செல்லும்படி குறிக்கப்படுகின்றன நிச்சயமாக இந்த பிட் பரிமாற்றம் நிகழ்வதை மீண்டும் பாதுகாக்கிறதுஎனவே இந்த பிட்களை எடுத்து ரிசீவருக்கு மேல் கொண்டு செல்லலாம் ஆனால் அது பொதுவாக தகவல் தொடர்பு அமைப்பால் குறிக்கப்படுவதில்லை எனவே நீங்கள் ஒரு நிலைக்கு கீழே சென்றால் இந்த பிட்கள் உண்மையில் டிரான்ஸ்மிட்டர் சாதனத்திற்கு உள்ளீடு என்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் அது பெற்ற இந்த தகவலை ஒரு வடிவத்தில் தயாரிக்கும் சேனலில் பரப்புவதற்கு ஏற்றவாறு மாற்றிமேலும் முகவரி மற்றும் திசைவி தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு சேனலுக்கு ஏற்ற இந்த அலைவடிவங்கள் வழங்கப்படுகின்றன அவை அனுப்புநரிடமிருந்து பெறுநருக்கு செல்ல வேண்டிய தகவல்கள் சரியான முறையில் மாற்றப்பட்டு சுமந்து செல்கின்றன ரிசீவர் பக்கத்தில் இருக்கும் பிசிகல் லேயர் ரிசீவர் சேனலில் இருந்து தகவல்களை பெறுநருக்குப் படிக்க ஏற்ற படிவமாக மாற்றுகிறது நீங்கள் 1 மற்றும் 0 களைப் பெற்றால் அல்லது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தங்களைப் பெற்றால் உங்களால் கடத்தப்படுவதைப் புரிந்து முடியாது எனவே இந்த மின்னழுத்தங்களும் மின்னோட்டமும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வடிவத்தில் மாற்றப்பட வேண்டும் எனவே இந்த முழு விஷயத்தையும் பிசிகல் லேயர் செய்ய வேண்டும்நெட்வொர்க் லேயரில் உட்கார்ந்திருக்கும் ஒருவர் சில பிட்கள் உள்ளே செல்வதையும் மற்றும் சில பிட்கள் அவ்வப்போது பிழைகள் உடன் வெளிவருகின்றன என்பதை அறிவார் எனவே இந்த முழு பிசிகல் லேயர் ஒரு பிட் குழாய் போல இருக்கும்எனவே பிட்கள் உள்ளேயும் வெளியேயும் செல்கின்றன எனவே இது சில நேரங்களில் அவற்றில் எரர் வரலாம் ஆனால் இந்த பிட் குழாய் அதில் இருந்து பாதுகாக்கும் பிட்களை உண்மையான மின்னழுத்தங்கள் அல்லது மின்னூட்டங்கள் அல்லது ஒளியாக மாற்ற வேண்டியது அவசியம்பின்னர் அலைகள் சேனலில் பரவுகின்றன இப்போது நான் குறிப்பிட்டுள்ளபடி இன்று டிஜிட்டல் வழிமுறைகளால் தொடர்பு கொள்ளப்படுகிறது அனலாக் இணைப்புகள் மிகக் குறைவுஅனலாக் தகவல்தொடர்பு அமைப்புகளான AM மற்றும் FM பயன்பாடு கூட அனலாக் முன் முனையிலும் பின் முனையிலும் மட்டுமே மீதமுள்ள முனைகள் அனைத்தும் டிஜிட்டல்நீங்கள் ஒரு AM நிலையம் அல்லது ஒரு FM நிலையத்திற்குச் செல்லுங்கள் முன் இறுதியில் எல்லாம் அனலாக் ஆகும்கடத்துதல் மீதமுள்ள அனைத்து சுற்றுகள் டிஜிட்டலில் உள்ளன எல்லாவற்றையும் டிஜிட்டலாகிவிட்டால் அது ஏன் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன முக்கியமான காரணங்கள் என்னவென்றால் டிஜிட்டல் சிக்னல்கள் இரைச்சலுக்கு எதிர்ப்புத் தெரிவிக்கின்றன ஏனெனில் அவை மீளுருவாக்கம் செய்யப்படலாம் மற்றும் இந்த தகவலை மீண்டும் மீண்டும் செய்ய முடியும் எனவே இந்த மீளுருவாக்கம் மற்றும் மீண்டும் நிகழ்தகவு அனலாக் தகவல்தொடர்புகளுடன் ஒப்பிடும்போது டிஜிட்டல் தகவல்தொடர்புகள் சிறந்தவைமிகவும் கவர்ச்சிகரமானவை மேலும் ஒருவர் பயன்படுத்தும் போது டிஜிட்டல் தகவல்தொடர்பு பல்வேறு தொகுதிகள் உள்ளனநீங்கள் டிஜிட்டல் முறையில் விஷயங்களை இயக்குகிறீர்கள்அவை வி ஐ தொழில்நுட்பத்தால் நன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டது எனவேமிகக் குறைந்த செலவில் வாங்கப்படலாம் டிஜிட்டல் சிக்னல்களுக்கு அதிக இரைச்சல எதிர்ப்பு சக்தி இருப்பதால் இந்த மீளுருவாக்கம் மற்றும் மீண்டும் நிகழ்வது போன்ற பண்புகள் உள்ளது என்று நான் சொன்னேன் டிஜிட்டல் சிக்னல் செயலாக்கத்தைப் பயன்படுத்தும் போது சேனலின் குறைபாடுகள் எளிதில் தவிர்க்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள்நீங்கள் அனைத்து வகையான டிஎஸ்பி வழிமுறைகளையும் சேனல் குறைபாடுகளை சமாளிக்க பயன்படுத்தலாம் அதிநவீன இந்த வழிமுறைகள் சேனல் குறைபாடுகளை சமாளிக்க உங்களை அனுமதிக்கின்றனஅதாவது மாறுதல் மற்றும் ரூட்டிங் செயல்பாடுகள் டிஜிட்டல் தகவல்தொடர்பு அமைப்புடன் மிகவும் எளிதானதுஅவை அனலாக் தகவல்தொடர்பு அமைப்புகளில் மிகவும் கடினம் அவை நீங்கள் குறிக்கக்கூடிய தலைப்புகளைக் குறிக்க மிகவும் எளிதானது அடிக்குறிப்புகள் நீங்கள் விரும்பியதைக் குறிக்கலாம் மற்றும் பொருத்தமான பிட்களை அல்லது பாக்கெட்டுகள் மாற்றவும் வழிநடத்தவும் முடியும் டிஜிட்டல் தகவல்தொடர்பு அமைப்பின் கூறுகளைப் பார்த்தால் உங்களுக்குத் தெரிந்த ஒரு கோடெக்கைப் பார்ப்பீர்கள் பிட்களைக் கொண்ட உள்ளீட்டுப் பக்கம்தேவைக்கு அதிகமாய் இருத்தல் குறைபாடுகளைச் சமாளிக்க இந்த பிட்கள் பின்னர் மேலும் குறியாக்கம் செய்யப்படுகின்றன இது சேனல் குறியீட்டு என அழைக்கப்படுகிறது அவை நிச்சயமாக ஒரு வடிவமாக மாற்றப்பட வேண்டும்ஒரு பண்பேற்றம் தொகுதி மற்றும் பொதுவாக இந்த தொகுதி பரிமாற்றத்திற்கு ஏற்றது மாடுலேஷன் செய்யப்பட்ட டேட்டா பேஸ் பேண்ட் இல் இருக்கும் இது பேஸ் பேண்ட் டேட்டா ஆகும்பின்னர் இது அப் மாற்று செயல்முறையைப் பயன்படுத்தி பாஸ் பேண்டாக மாற்றப்படும் எடுத்துக்காட்டாக இது மின் சமிக்ஞையாக இருக்கலாம் ஆனால் எனது சேனல் ஆப்டிகல் சேனலாக இருக்கும் எனவே எனக்கு தேவை இந்த மின் சமிக்ஞைகளை ஆப்டிகல் சிக்னல்களாக மாற்ற மாற்று செயல்முறை மூலம் நான் அதை செய்ய முடியும் சேனல் பொருத்தமான அலைவடிவத்தை கொண்டு செல்லும்பின்னர் நீங்கள் ரிசீவர் பக்கத்தில் நீங்கள் மாற்றியமைத்த உங்கள் பேஸ்பேண்ட் சமிக்ஞையை மீண்டும் மீட்டெடுக்கவும்உங்கள் பிட்களை மீட்டெடுக்க சில சமிக்ஞை செயலாக்க நடவடிக்கைகளையும் செய்கிறீர்கள் நான் சொன்னது போல் இது ஒரு ஆப்டிகல் ஃபைபர் தொடர்பு மட்டுமேஇதன் வேகம் வினாடிக்கு 100 ஜிகாபிட் இருக்கக்கூடும் இது ஒரு ஒற்றை சேனல் ஆப்டிகல் இணைப்புsingle channel optical link இது ஆப்டிகல் நெட்வொர்க் அல்ல ஒற்றை சேனல் ஆப்டிகல் இணைப்பு ஆகும் இந்தத் தரவை மாற்றியமைக்க என்ன தேவை என்று நீங்கள் பார்த்தால் உங்களிடம் லேசர் டையோடு இருப்பதைக் காண்பீர்கள் லேசர் டையோடு பொதுவாக ஒலியை வெளியிடுகிறது இது தொடர்ச்சியான அலை இது ஒரு ஆஸிலேட்டர் போன்றது இதன் சிறப்பியல்புகளை நீங்கள் மாற்ற விரும்பினால் குறிப்பிட்ட அலைவடிவத்துடன் அதன் வீச்சுamplitude அதிர்வெண்frequency கட்டம் அல்லது இந்த சேர்க்கைகளில் ஏதேனும் ஒன்றை மாற்றியமைக்க வேண்டும் பொதுவாக நாம் வீச்சு மற்றும் கட்டத்தை மாற்றியமைக்கிறோம் இது குவாட்ரேச்சர் அலைவீச்சு பண்பேற்றம் என அழைக்கப்படுகிறது வீச்சு அல்லது அதற்கு சமமான தீவிரத்தை மாற்றியமைக்க நீங்கள் தேர்வுசெய்தால் இது தீவிரம் பண்பேற்றம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் சிறப்பாகச் செய்ய விரும்புவது என்னவென்றால்ஒரு அலை வடிவத்தை அனுப்ப விரும்புகிறோம் நமக்கு தெரியும் லேசர் ஒளி வெளியீடு மின்னோட்டத்தின் செயல்பாடாக இருக்கும் இதை ஒரு டையோடு கற்பனை செய்து பாருங்கள் இந்த மின் சமிக்ஞை மின்னோட்டத்தை இயக்குகிறது எனவே மின்னோட்டம் அதிகரித்தால் வோல்ட் இங்கே உள்ளீட்டில் உள்ள வெளியீட்டு சக்தி அதிகரிக்கும்மின்னோட்டம் ஒளியைக் குறைத்தால் ஒளி சக்தி குறைகிறது எனவே மின் பக்கத்தில் என்ன மாறுபாடுகள் இருந்தாலும் அவை இருக்கும் ஆப்டிகல் பக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இது லேசரின் நேரடி பண்பேற்றம் என்று அழைக்கப்படுகிறதுஇதுதான் முதல் நான்கு தலைமுறை ஆப்டிகல் தகவல்தொடர்புகளில் தரவு விகிதங்களுக்கான 10gbps வரை பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் ஆகும் இப்போது மேலும் தரவை நீங்கள் பேக் செய்ய விரும்பினால் தீவிரம் மாடுலேஷனை மட்டும் பயன்படுத்துவதற்கு பதிலாக கட்ட அலைவரிசையைச் செய்யக்கூடிய மாடுலேட்டர்களைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் அதே அலைவரிசை நீங்கள் மாற்றியமைக்க விரும்பும் வீச்சு மட்டுமல்லகட்டத்தையும் மாற்றி அமைக்கலாம்ஆப்டிகல் கட்ட பண்பேற்றம் ஆப்டிகல் அலைவீச்சு பண்பேற்றத்தை விட எளிதான ஒன்றாகும் எனவே கட்ட மாடுலேட்டர் என்பது ஆப்டிகல் மாடுலேட்டர் உள்ளிட்ட கட்டுமானத் தொகுதி ஆகும் எனவே அனைத்து வெளிப்புற மாடுலேட்டர்கள் அதன் அலகு ஒன்றில் கட்ட மாடுலேட்டரை உள்ளடக்குகின்றன நீங்கள் கட்ட மாடுலேட்டர் மூலம் வீச்சு மாடுலேட்டர் கட்டமைப்புகளையும் கொண்டு வர வேண்டும் இன்றைய தொழில்நுட்பத்தில் Y அல்லது Z இல் வெட்டு லித்தியம் நியோபேட் படிகங்கள் ஆப்டிகல் கட்ட பண்பேற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் அடி மூலக்கூறுகள் ஆகும் நாம் முன்னேறும்போது கட்ட பண்பேற்றம் எவ்வாறு நிகழ்கிறது மற்றும் இதன் பின்னணியில் உள்ள இயற்பியல் என்ன என்பது பற்றி கட்டத்தின் பிற பகுதிகளுடன்மேலும் படிப்போம் கட்ட மாடுலேட்டர்களை நீங்கள் ஒன்றிணைத்து ஒரு மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை உருவாக்கலாம்இது இரண்டு கட்ட மாடுலேட்டர்களைக் கொண்டுள்ளது நீங்கள் ஒரு கட்ட மாடுலேட்டரை மேலே காணலாம்மற்றொரு கட்ட மாடுலேட்டரை கீழே காணலாம்மேலும் அதை இரண்டு சமிக்ஞை மூலம் இயக்கலாம் இது டூயல் டிரைவ் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் என அழைக்கப்படுகிறது மற்றும் இதன் பரிமாற்ற பண்புகள் நீங்கள் இங்கே காணலாம் இது ஒரு நேரியல் பரிமாற்ற பண்பு அல்ல என்பதைக் காட்டுகிறது ஆனால் நீங்கள் நேரியல் பிராந்தியத்தில் அனலாக் சிக்னல்களில் அனுப்ப விரும்பினால்நீங்கள் நேரியல் பிராந்தியத்தில் அனலாக் சிக்னல்களில் அனுப்ப வேண்டும்இது குவாட் பாயிண்ட் ஆபரேஷன் என அழைக்கப்படுகிறது ஆனால் இங்கே காட்டப்பட்டுள்ள புள்ளியில் உங்கள் சார்பு புள்ளி டிஜிட்டல் முறையில் செயல்பட விரும்பினால்சிக்னலின் மினிமாவிலோ அல்லது மேக்ஸிம குட் செயல்படுத்துங்கள் பின்னர்அதை மினிமாவிலிருந்து அதிகபட்சத்திற்கு ஓட்டுங்கள் எனவே இந்த மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர் உங்களை அனலாக் பண்பேற்றம் மற்றும் டிஜிட்டல் பண்பேற்றம் செய்ய அனுமதிக்கிறது இதுஉங்களை தொடர்ச்சியான அலை ஒளியில் இருந்து பல்ஸ் வகைகளை உருவாக்க அனுமதிக்கிறதுஅதை பின்னர் பார்ப்போம் இதுபோன்ற இரண்டு மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டர்களையும் ஒரு கட்ட மாடுலேட்டரையும் ஒன்றாக இணைத்து குவாட்ரேச்சர் அலைவீச்சு பண்பு ஏற்றத்தை பெறலாம் குவாட்ரேச்சர் அலைவீச்சு பண்பு ஏற்றத்தை கொண்டு நீங்கள் வீச்சு மற்றும் கட்ட பண்பேற்றம் இரண்டையும் ஒன்றாக செய்ய முடியும் நான் சொன்னது போல் நீங்கள் பல்ஸ் கார்ஸ் பல்வேறு டூட்டி சைக்கிள் அல்லது பல்ஸ்களின் கீழ் உள்ள பகுதியை அடைய மச் ஜெஹெண்டர் மாடுலேட்டர்களைப் பயன்படுத்தலாம் இது அலைவடிவங்களுக்கான 33 டூட்டி சைக்கிள் இது 50 டூட்டி சைக்கிள் 67 டூட்டி சைக்கிள் விகிதங்களில் இருக்கும்அங்கு நீங்கள் தொடர்ச்சியான அலை சமிக்ஞையை அனுப்புகிறீர்கள்அது உங்களுக்கு துடிப்புள்ள அலைவடிவத்தை விளைவிக்கிறது சரி நீங்கள் பல்ஸ் மற்றும் பல்ஸ் அலைவடிவம் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை பார்ப்போம் நான் சொன்னது போல் நீங்கள் வீச்சுகளை மாற்றியமைக்கலாம் நீங்கள் வெறுமனே கேரியர் வீச்சுகளை மாற்றியமைக்க விரும்பினால் இது தீவிரம் பண்பேற்றத்திற்கு சமம் நீங்கள் ஒளி மூலத்தை இயக்கலாம் அல்லது ஒளி மூலத்தை அணைக்கலாம் நீங்கள் ஒளி மூலத்தை அணைக்கும்போது ஒளியின் வீச்சு 0 இப்போது நீங்கள் ஒளியை இயக்கவும் இந்த வீச்சு 1 க்கு சமமாக இருக்கும் எனவே இது அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் மாடுலேஷன் என்று அழைக்கப்படுகிறது இது இயல்பாகவே டிஜிட்டல் பண்பேற்றம் உங்கள் தரவு 0 மற்றும் 1 வடிவில் வருகிறது நீங்கள் 0 ஐ அனுப்ப எதுவும் அனுப்ப தேவையில்லை 1 ஐ அனுப்ப ஒரு குறுகிய காலத்திற்கு ஒளியின் அளவு சிலவற்றை அனுப்புகிறீர்கள் விசேஷமான திறமையான பண்பேற்றம் உங்களுக்கு வீச்சு மற்றும் கட்டம் இரண்டையும் மாற்றியமைக்க வேண்டும் இது ஒரு நட்சத்திர குவாட்ரேச்சர் அலைவீச்சு பண்பேற்றத்தின் எடுத்துக்காட்டு இதில் 16 நிலைகள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் விரும்பினால் 16 பரவக்கூடிய பிட் சேர்க்கைகள் உள்ளன பிட் வரிசை 1111 ஐ கடத்துங்கள் பின்னர் நீங்கள் அதே நேரத்தில் சில r2 இன் வீச்சுகளை கடத்துகிறீர்கள் இதில் 900 கட்டமும் உள்ளதுஎனவே இது இன்ஃபேஸ் அச்சு என்பது குவாட்ரேச்சர் அச்சு ஆகும் நாம் வரும் அடுத்த சில தொகுதிகளில் பண்பேற்ற கட்டங்களைப் பற்றி விவாதிப்போம் எனவே இது ஒரு டிரான்ஸ்மிட்டரின் எடுத்துக்காட்டு இப்போது நீங்கள் ரிசீவருக்கு வரும்போது ஒரு சாதாரண பிஎன் சந்தி ஒரு ரிசீவரைப் போல செயல்பட முடியும் இருப்பினும்நீங்கள் நல்ல தரமான பெறுநர்களை உருவாக்க விரும்பினால் நீங்கள் பி என் டையோடு க்கு சில கூடுதல் விஷயங்களைச் செய்ய வேண்டும் மற்றும் அந்த கூடுதல் விஷயங்கள் கட்டமைப்பின் வடிவத்தில் தோபிங் செறிவு வடிவத்தில் கட்டமைப்பு அல்லது சாதனத்தின் வடிவத்தில் உள்ளன இந்த முழு விஷயத்தையும் பின்னர் விவாதிப்போம்ஒளிய மாற்றுவதன் மூலம் அதன் உள்வரும் மின்னோட்டம் மாற்றப் பட்டால்அந்த சாதனம் ஒரு போட்டோடியோட் என அழைக்கப்படுகிறதுமேலும் இந்த ஃபோட்டோடியோட் உங்களை ஒளியியல் மாறுபாடுகளை மின் மாறுபாடுகளாக மாற்றவும் அனுமதிக்கும் ஃபோட்டோடியோடைப் பற்றிய உண்மை என்னவென்றால் உள்ளீட்டு சமிக்ஞையின் கட்டம் என்ன என்பதைப் பொருட்படுத்தாத ஆனால் தீவிரத்தன்மைக்கு மட்டும் உணர்திறன் உடையது எனவேபொருத்தமற்ற கண்டறிதல் என அழைக்கப்படுபவற்றில் இந்த நேரடி கண்டறிதல் முறையில்ஆப்டிகல் தீவிரத்துடன் மட்டுமே அவற்றைப் பயன்படுத்தலாம் எனவே உங்கள் தரவு சில ஒளி துடிப்பு அல்லது ஒளி துடிப்பு இல்லைநீங்கள் அதை டிடெக்டரில் வைக்கிறீர்கள் எந்த உள்ளீடும் இல்லையெனில் கண்டுபிடிப்பான் 0 ஐ உருவாக்கும் மேலும் சிறிது ஒளி துடிப்பு இருந்தால் கண்டுபிடிப்பான் ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும்பின்னர் அது மின்னழுத்தமாக மாற்றப்பட்டு பெருக்கப்படும் கட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை போலரியேசன் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லைஎல்லாம் மிகவும் எளிமையானது மற்றும் இது மிகவும் எளிமையான மின் மற்றும் ஒளியியல் சிக்கல்களை கொண்டதுநிச்சயமாக கட்டம் பண்பேற்றப்பட்ட அமைப்புகளை கண்டறிவதற்குஅல்லது மாற்றியமைக்க இது பொருத்தமானதல்ல எனவே உள்வரும் சமிக்ஞையிலிருந்து கட்டத்தைக் கண்டறிய நீங்கள் ஒரு ஒத்திசைவு ரிசீவர் என அழைக்கப்படுவதைப் பயன்படுத்த வேண்டும் ஒரு ஒத்திசைவான ரிசீவர் என்பது உள்வரும் சிக்னலைக் ஒன்றிணைக்கும்இதை Es என குறிக்கலாம்உள்ளூர் ஆஸிலேட்டர் சிக்னல் Elo என குறிக்கலாம்இவையிரண்டும் கலந்த பிறகு அவற்றை போட்டோ டிடெக்டர்கள் மூலம் வைக்கவும்இங்கு போட்டோ கரண்ட்களில் உள்ள வித்தியாசத்தை எடுத்து பின்னர் அதைப் பெருக்க வேண்டும் இப்போது நீங்கள் இன்ஃபேஸ் மற்றும் குவாட்ரேச்சர் கூறுகளை மீட்டெடுக்க முடியும் நீங்கள் இன்ஃபேஸ் மற்றும் குவாட்ரேச்சர் கூறுகளை ரிசீவர் அமைப்பில் இரைச்சலுடன் மீட்டெடுக்கிறீர்கள்மற்றும் அந்த இரைச்சல் உங்களால் கண்டறியப்பட்ட மின்னோட்ட ங்களில் ஒரு பகுதியாக இருக்கும் நீங்கள் கடத்த விரும்பும் தகவல் வீச்சு A இல் மற்றும் I கட்டத்தில் இருக்கும் இந்த ஒத்திசைவான பெறுநரால் இரண்டையும் மீட்டெடுக்க முடியும் நீங்கள் ஒத்திசைவான ரிசீவர் விட ஒரு படி சிறப்பாகச் செய்யலாம்உள்வரும் சமிக்ஞையை இரண்டாகப் பிரிக்கலாம் ஏனெனில் பைபர் இழைகள் இரண்டு துருவமுனைப்புகளை ஆதரிக்க முடியும் என்பதை நாங்கள் பின்னர் அறிந்து கொள்வோம்ஒரு துருவமுனைப்பை வீணாக்குவதற்கு வீணானது எனவே நாம் பொதுவாக துருவமுனைப்பு இரண்டையும் சுதந்திரத்தின் அளவை பொருத்து மாற்றியமைக்கிறோம் உள்ளீட்டு சமிக்ஞையை பிரிப்பதன் மூலம் உள்வரும் சமிக்ஞையின் இந்த முழு துருவமுனைப்பையும் நீங்கள் மீட்டெடுக்கலாம் அந்த ஆர்த்தோகனலி துருவப்படுத்தப்பட்ட கூறுகள் அவற்றை லோக்கல் ஆஸிலேட்டர் கூறுடன் கலக்கின்றனஇது மீண்டும் இரண்டு ஆர்த்தோகனலி துருவப்படுத்தப்பட்ட கூறுகளாகப் பிரிக்கப்பட்டு ஒரு ஐ க்யூ டெமோடூலேஷனைச் இரண்டு முனைகளிலும் செய்கிறதுபின்னர் முழு துருவமுனைக்கப்பட்ட மின்சாரத்தைப் பெறுவதற்கு பொருத்தமானதை இணைக்கவும் ஒரு இறுதி புள்ளியாகமின்னூட்டங்கள் இன்ஃபேஸ் மற்றும் குவாட்ரேச்சர் மின்னூட்டங்கள் பற்றி அறிவது ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களின் முடிவு அல்ல உயர் தரவு வீத அமைப்பு ஆரம்பம் தான் இங்கிருந்து நீங்கள் லோ பாஸ் பில்டர் மூலம் சில சத்தம் மற்றும் பிற கூறுகளை அகற்ற செய்கிறீர்கள்பின்னர் அதிவேக அனலாக் டிஜிட்டல் மாற்றி மூலம் தனித்துவமான நேர சமிக்ஞையாக மாற்றும்இந்த மாதிரிகள் கிடைத்ததும் நீங்கள் நேர மீட்பு தகவமைப்பு சமன்பாடுகட்ட மதிப்பீட்டைச் கேரியர் கட்டத்தை மீட்டெடுக்க போன்ற செயல்பாடுகளைச் செய்யலாம் நீங்கள் இதையெல்லாம் மிகவும் அதிநவீன டிஜிட்டல சமிக்ஞை செயலாக்க வழிமுறைகள் பயன்படுத்தி செய்யலாம் அடுத்த மற்றும் கடைசி பகுதியை நான் இப்போது உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் ஆப்டிகல் பைபரில்உள்ள ஆப்டிகல் ஃபைபர் என்பது வழிகாட்டும் அடுக்கு ஆகும் இது ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளியில் டேட்டாவை எடுக்க உங்களை அனுமதிக்கிறது அதனுள் ஆப்டிகல் ஃபைபர் ஒரு உருளை கோர் மற்றும் ஒரு உருளை கிளாடிங் ஆகியவற்றைக் சுற்றிலும் கொண்டுள்ளது கோர் அதிக ரெப்ராக்டிவ் இன்டெக்ஸ் மற்றும் கிளாடிங் குறைந்த ரெப்ராக்டிவ் இன்டெக்ஸ் கொண்டுள்ளது மற்றும் ஒளி மிகவும் எளிமையான பகுப்பாய்வில் மொத்த இன்டர்ணல் ரெப்லக்ஷனயும் வழிநடத்தப்படுவதாகக் கருதலாம் இந்த ஆப்டிகல் ஃபைபர் பற்றிய நல்ல விஷயங்கள் என்ன ஆப்டிகல் ஃபைபர் குறைந்த இழப்பு மற்றும் பெரிய அலைவரிசைஇருப்பினும் ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளுக்கு ஃபைபர் காரணமாக பொதுவான இரண்டு குறைபாடுகள் சிதறல் மற்றும் நான்லீனியாரிட்டிஆகும்எனவே சிதறல் மற்றும் நான்லீனியர் இழப்பீட்டுத் திட்டங்கள் பற்றி விவாதிக்க சிறிது நேரம் செலவிடுவோம் சிங்கிள் மோடு ஆப்டிகல் ஃபைபரின் கட்டமைப்பைப் பார்த்தால்கோர் டயாமீட்டர் சுமார் 8 மைக்ரான் அல்லது கோர் ரேடியஸ் 4 மைக்ரான் ஆகும் கிளாடிங் 125 மைக்ரானுக்கு தரப்படுத்தப்பட்டுள்ளது கிளாடிங் என்பது பஃபர் 250 மைக்ரான் மற்றும் ஜாக்கெட் சுமார் 400 மைக்ரான்இவற்றை உள்ளடக்கியது எனவே இவை ஆப்டிகல் ஃபைபரில் உள்ள சில முறைகள் நீங்கள் ஒளியை அனுப்பும்போது ஒளி தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துகிறது இந்த ஃபேஷன்னில் இன்டன்சிடி மையத்தில் அதிகமாக உள்ளது இன்டன்சிடி மையத்திலிருந்து விலகிச் செல்லும்போது குறைகிறது இந்த அடிப்படை பயன்முறைக்கு LP01 மோடு என அழைக்கப்படும் இந்த பயன்முறையில் உங்களிடம் உயர் வரிசை முறைகள் உள்ளன அவை மின்சாரத்தின் வெவ்வேறு வடிவங்கள் மின்புலங்களை ஆப்டிகல் ஃபைபருக்குள் காணலாம் ஃபைபர் மோடு பற்றி விவாதிப்போம் இந்த அழகான வண்ண படங்களை எப்படி செய்வது என்று உங்களுக்குச் சொல்வோம் பின்னர் நிச்சயமாகப் பெறுங்கள் இதுவே அடிப்படை முறைமையமானது அதன் லார்ஜ் இன்டன்சிடி கொண்டது நீங்கள் மையத்திலிருந்து விலகிச் செல்லும்போது ஒளியின் அடர்த்தி குறைய தொடங்குகிறதுஉள்ளே இருக்கும் ஆற்றலின் பயனுள்ள உள்ளடக்கம் மையமானது பயன்முறை புலம் விட்டம் என அழைக்கப்படுவதன் மூலம் அளவிடப்படுகிறது இது ஒளி அதன் உயரத்தால் குவிந்துள்ள 1 E ஐ விட அதிகமாக உள்ளது எனவே இது ஃபைபரின் விட்டம் நிரப்பப்பட்ட இந்த பயன்முறையில் 90 சக்தியைக் கொண்டுள்ளது ஆகவே முன்னதாக ஆப்டிகல் ஃபைபர் முதல் தலைமுறை 800 நானோமீட்டர் கடத்தும் திறன் கொண்டது ஏனெனில் இங்கே இழப்பு மிகக் குறைவாக இருந்தது பின்னர் 1300 நானோமீட்டர் சாளரம் மற்றும் இறுதியாக நீங்கள் 1550 நானோமீட்டரில் சாளரத்தை வைத்திருக்கிறீர்கள் இது மிகக் குறைந்த இழப்பு மற்றும் ஃபைபரில் வழக்கமான இழப்பு 0 2dB km ஆகும் இழைகளில் சிதறல் ஒரு பெரிய குறைபாடுநான் சொன்னது போல் இரண்டு வகையான சிதறல்கள் உள்ளன ஒன்று பொருள் சிதறல் என அழைக்கப்படுகிறது இது சிலிக்கா மூலக்கூறுகளின் காரணமாக நிகழ்கிறது பின்னர் ஆப்டிகல் ஃபைபரின் உருளை கட்டுமானத்தின் காரணமாக அலை வழிகாட்டி சிதறல் ஏற்படுகிறது மொத்த சிதறல் என்பது இந்த இரண்டின் கூட்டுத்தொகை மற்றும் இது நிலையான ஒற்றை முறை இழைக்கு உரியதாகும் 1300 நானோமீட்டரில் பூஜ்ஜிய சிதறல் ஏற்படுகிறது இருப்பினும் இந்த சிதறலை நகர்த்தலாம் பூஜ்ஜியம் சிதறல் சாளரங்களை பொருளில் உள்ள சிதறல்களை சரிசெய்வதன் மூலம் 1550 நானோமீட்டருக்கு நகர்த்தலாம் சிதறலின் விளைவு என்ன சிதறலின் விளைவு துடிப்பை அடிப்படையில் விரிவுபடுத்துவதாகும் துடிப்பு பரவத் தொடங்குகிறது துடிப்பு இழைக்கு பரவத் தொடங்கும் போது அது விரிவடையத் தொடங்குகிறது ஏன் அந்த துடிப்பு பற்றி கவனமாக இருக்க வேண்டுமா நீங்கள் ஒரு துடிப்பு மட்டுமே அனுப்பப் போவதில்லை நீங்கள் ஒரு துடிப்பு அனுப்புவீர்கள் மற்றும் உடனடியாக நீங்கள் இன்னும் ஒரு துடிப்பை அனுப்புவீர்கள் இரண்டும் ஒரு குறிப்பிட்ட தூரம் செல்லும் எனவே முதல் துடிப்பு பரவியிருந்தால் இரண்டாவது துடிப்புக்கான இடத்தை நீங்கள் அறிவீர்கள் இரண்டாவது துடிப்பு மற்றும் முதல் துடிப்பு ஒருவருக்கொருவர் பேசும் பின்னர் எந்த துடிப்பு எதை ஒத்திருக்கிறது என்பதை உங்களால் மீட்டெடுக்க முடியாது எனவே உண்மையில் இது இன்டர் சின்னம் குறுக்கீடு என அழைக்கப்படும் ஒரு சின்னம் மற்ற சின்னத்துடன் குறுக்கிடுகிறது மற்றும் இறுதியாக ஆப்டிகல் இழைகளுடன் குறுக்கிடுகிறது குறைந்த வெளியீட்டு சக்திகள் குறைந்த ஒளியியல் சக்திகள் மிகச் சிறந்த நேரியல் சேனலாகும் இருப்பினும் இந்த நேர்கோட்டுத்தன்மை நீங்கள் பெரிய ஆப்டிகல் சக்தியில் உந்தத் தொடங்கியவுடன் இழந்துவிட்டீர்கள் ஏனென்றால் ஆப்டிகல் ஃபைபர் கோர் சிறிய விட்டம் கொண்டது அதாவது விட்டம் 4 மைக்ரான் சக்தி அடர்த்தி என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதில் 1 மில்லே வைக்கும்போது ஆப்டிகல் கோருக்குள் உள்ள சக்தி அடர்த்தி மிக அதிகமாக இருப்பதால் அது நான்லீனியர் எஃபக்ட் உருவாக்கும் இந்த நேரியல் அல்லாத விளைவின் முக்கிய குறைபாடு உள்ளீட்டின் கட்டத்தையும் அல்லது சமிக்ஞை கடத்துவதையும் தொந்தரவு செய்கிறது எனவே நீங்கள் இதிலிருந்து கிட்டத்தட்ட எதையும் செய்ய முடியாது ஆனால் இதை சில நல்ல டிஜிட்டல் சிக்னல் செயலாக்கத்திலிருந்து நீங்கள் அனுப்பியதை மீட்டெடுக்க முடியும் எனவே இது 16 QAM கட்ட மதிப்பீட்டின் ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் நடுத்தர வரைபடத்தில் கிட்டத்தட்ட இங்கே எதையும் வேறுபடுத்தி மீண்டும் காணலாம் பின்னர் கிட்டத்தட்ட அனைத்தையும் டிஜிட்டல் சிக்னல் செயலாக்கத்தை செய்த பிறகு நீங்கள் அனுப்பிய சின்னங்களை மீட்டெடுக்கலாம் எதிர்காலத்தில் அல்லது ஏற்கனவே இருக்கும் மக்கள் மல்டி கோர் ஃபைபர்களைப் பார்க்கிறார்கள் மல்டிபிள் கோர்கள் உள்ள ஒவ்வொரு மையத்திலும் டேட்டாவை அறிமுகப்படுத்த முடியும் இது உள்ளீட்டில் முடிவில் பல ஆண்டெனாக்கள் உள்ளது மற்றும் வெளியீட்டு முடிவில் பல பெறுநர்களை கொண்டுள்ளது நீங்கள் இன்னும் மல்டி மோர் பைபர்ஸ் மற்றும் லான்ச் லைட் பகுதிகளை ஃபைபரின் வெவ்வேறு முறைகள் பயன்படுத்தலாம் சரியான டிஜிட்டல் சிக்னல் செயலாக்க வழிமுறைகளுடன் அவற்றை இணைத்து என்னவென்று உருவாக்கலாம் ஒரு SDM MIMO என அழைக்கப்படுகிறது விண்வெளி பிரிவு மல்டிபிளெக்சிங்கிற்கான SDM நிலைப்பாடு மற்றும் MIMO என்பது பல உள்ளீடுகள் மற்றும் பல வெளியீடுகள் குறிக்கிறது நீங்கள் ஆப்டிகல் தகவல்தொடர்புகளைப் படிக்க விரும்பினால் 3 அடுக்குகளைப்3 layers புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று செயல்பாட்டு நிலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா மாடுலேட்டர் என்ன செய்கிறது லேசர் என்ன செய்கிறது அதன் உள்ளீட்டு பண்புகள் என்ன அதன் வெளியீட்டு பண்புகள் என்ன இதைக் கட்டுப்படுத்த நான் என்ன உள்ளீடு அளிக்க வேண்டும் பின்னர் ஒரு லேசர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மாடுலேட்டர் தயாரிக்கப்படுகிறது ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பான் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது எப்போது தவறாக நடக்கக்கூடும் நீங்கள் அவற்றை உருவாக்கும்போது எனவே நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் இந்த ஆப்டிகல் கூறுகள் அவற்றின் செயல்திறனுக்கு உதவ பொருத்தமான ஆப்டிகல் தகவல்தொடர்பு இணைப்புகளில் வைக்கப்பட்டுள்ளனஇந்த பாடத்திட்டத்தில் செயல்திறன் மதிப்பீடுகள் மற்றும் செயல்பாட்டு உணர்தலை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் முதலில் செயல்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் பின்னர் பேசுவதன் மூலம் இயற்பியல் உணர்தல் மற்றும் இறுதியாக இதன் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு தொகுதிகள் மூலம் அவற்றை ஒன்றாக இணைக்கிறோம் இந்த பாடத்திட்டத்தை எடுப்பதற்கும் அதிகபட்சத்தைப் பிரித்தெடுப்பதற்கும்உங்களுக்கு அனலாக் மற்றும் டிஜிட்டல் தகவல்தொடர்பு அடிப்படைகள் தெரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் டிஜிட்டல் தகவல் தொடர்பு மற்றும் அனலாக் தகவல்தொடர்பு ஆகியவற்றின் சில அடிப்படைகளை நான் மதிப்பாய்வு செய்வேன் இது ஒரு மதிப்புரை என்பதை நினைவில் கொள்க நீங்கள் அனலாக் மற்றும் டிஜிட்டலைப் படித்தால் நான் அதைப் பாராட்டுகிறேன் மேலும் இந்த சொற்பொழிவுகளைக் கேட்பதற்கு முன் மின்காந்தவியல் படித்து உள்ளீர்கள் என்று கருதுகிறேன் ஒளியியலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை ஒளியியல் அவசியம் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன்மின்காந்தம் தொடர்பான மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளுக்கு அந்த பகுதியை தெரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் சமிக்ஞை அமைப்பு மற்றும் டிஜிட்டல் சிக்னல் செயலாக்க அடிப்படைகள்பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைப்புகள் அனைத்தையும் அவை தேவைப்படும்போது நான் உள்ளடக்குவேன் ஆனால் எனது கவனம் இதில் இல்லைஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்திற்கு அவை எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது நான் பின்பற்றும் பாடத் திட்டம் முதலில் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்பு பற்றி பேசுவதாகும் ஏற்கனவே அதைப் பற்றி பேசியுள்ளேன் பின்னர் நான் சில டிஜிட்டல் தகவல்தொடர்பு அடிப்படைகளைப் பற்றி பேசுவேன் சில லைன் கோடிங் முறை அனலாக் மற்றும் டிஜிட்டல் தொடர்பு இரண்டிற்கும் பொதுவான பல்ஸ் சேப்பிங் அமைப்புகள் ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர்கள் ஆப்டிகல் ரிசீவர்கள் லேசர்கள்ஆப்டிகல் பெருக்கிகள் optical amplifiers ஆப்டிகல் ஃபைபர்கள் மற்றும் ஃபைபர் முறைகள் WDM கூறுகளானமல்டிபிளெக்சர்கள் வடிப்பான்கள் வரிசைப்படுத்தப்பட்ட என்ன அலை வழிகாட்டி கிராட்டிங்ஸ் ஃபைபர் ப்ராக் கிரேட்டிங் இவை அனைத்தும் நாம் பேசுவோம் இறுதியாக ஆப்டிகல் தகவல்தொடர்புகளில் டி பி பற்றி பேசுவோம் நான் பயன்படுத்தும் உரை புத்தகத்தின் பெரும்பகுதி பின்வருமாறு கீசரின் ஆப்டிகல் ஃபைபர் தகவல்தொடர்புகள் ஐந்தாவது குறைந்த விலை எடிசன் புத்தகம் இந்தியாவில் கிடைக்கின்றதா நான் அவ்வப்போது பின்பற்றும் மற்றொரு புத்தகம் உள்ளது நான் அதைப் பின்பற்றும்போது உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறேன் நான் பைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சிவக்குமார் மற்றும் குழுவினர் உரை புத்தகத்தை பயன்படுத்துகிறேன் எனவே இதன் மூலம் நான் இந்த தொகுதியை மூடுகிறேன் அடுத்த தொகுதியில் அனலாக் மற்றும் டிஜிட்டல் தகவல்தொடர்புகளின் சில அடிப்படைகளைப் பற்றி விவாதிக்க எதிர்நோக்குங்கள் அடுத்து ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டர் தொகுதிகளின் செயல்பாட்டு விளக்கம் மற்றும் எப்படி ஆப்டிகல் தகவல்தொடர்பு அனலாக் மற்றும் டிஜிட்டல் பண்பேற்றம் செய்ய பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பார்ப்போம்